பீரியாடிக் மற்றும் சிங்குலர் ஸ்ட்ரம் மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூவை ஒத்த லியோவ்லி பிராப்லங்கள் அது A λIX0 என்பதாகும் டிஃபரென்ஷியல் ஈக்குவேசன்களுக்கான ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டத்தை நாம் வரையறுத்து உள்ளோம் உங்களுக்கு ஒரு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் வழங்கப்பட்டு உங்களிடம் ஒரு ஆபரேட்டர் L இருந்தால் அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் சில ரிடக்ஷன் மூலம் கொண்டு வரமுடியும் நாம் நார்மல் ஃபாமின் வகையை வரையறுக்கலாம் ஆகவே அது Ly λy இங்கு y என்பது சொலுசனாகும் a b என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்ட டோமைனில் இந்த சமன்பாட்டிற்கு நீங்கள் சில பவுண்டரி கண்டிசன்களை வரையறுத்துள்ளீர்கள் இரண்டாம் ஆர்டர் டேர்ம் கோஎஃபீஷியேன்ட் அல்லது இரண்டாம் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆக இருக்கும்போது இந்த பவுண்டரி கண்டிஷனை வழங்குகிறீர்கள் இது பூஜியமாற்றதாக பவுண்டரி பாயிண்ட்களில் இருந்தால் அது ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் என அழைக்கப்படுகிறது அதற்காக நீங்கள் பவுண்டரி கண்டிஷன்களை கொடுத்துள்ளீர்கள் இந்த ஐகன் வேல்யூஸ் பிராஃப்லம் Ly λy இந்த பவுண்டரி கண்டிஷன்களுடன் ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் ஆகிறது டிஃபரென்ஷியல் ஆப்பரேட்டர் ஹேர்மிஷியன் அல்லது செல்ஃப் அட்ஜாயின்ட் அல்லது ஸ்கியூ சிம்மெட்ரிக் ஆக மாற்றுவதற்காக இந்த ஃப்பவுண்டரி கண்டிசனை நாம் வரையறுத்து உள்ளோம் pa0 or pb0 or papb0 என இருக்கும்போது வேறு வழியிலும் இதை செய்ய முடியும் மேலும் மற்ற விஷயத்தில் pp ஆக இருக்கும்போது ஆப்பரேட்டர் ஹெர்மிஷின் ஆக்கவும் செய்யலாம் இந்த இரண்டு வகைகளையும் பின்னர் பார்ப்போம் சில எடுத்துக்காட்டுகளை ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டத்திற்க்கு வழங்க போகிறோம் இது நாம் பார்த்த ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் Ly λy L 1w ddx pxddxq என நாம் பார்த்தோம் இங்கு pa≠0 p≠0 px0 x ∈ab qx wx0என கருதுங்கள் பவுண்டரி கண்டிஷன்கள்1y a 2y a0 மற்றும் 1y b 2y b0 isஅல்லது isஆகிய இரண்டும் பூஜ்ஜியம் அல்ல ஆகியவை is isஆகியவை ரியல் அந்த ஸ்டெப்பில் நான் விளக்கியது போல ஐகன் வேல்யூஸ் மற்றும் ஐகன் வெக்டரை கண்டறியலாம் அனைத்து ஐகன் வேல்யூஸ் களும் வெவ்வேறாக இருந்தால் L ஆப்பரேட்டரின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட டாட் ஃபுரோடக் இன் அடிப்படையில் இது ஆர்தொகோனல் ஆகும் மேலும் இந்த அனைத்து ஐகன் ஃபங்ஷன்களை பெற்றவுடன் அவை ஆர்தொகோனல் ஆகும் மற்றும் அவை கம்ப்ளீட் செட்டை உருவாக்குகின்றன அதாவது இந்த ஸ்கொயர் இன்டெக்கிரல் ஃபங்ஷன் f என்பதை இந்த ஐகன் வேல்யூஸ்களின் அடிப்படையில் எழுதலாம் நமக்கு ஒரு ஃப்பூரியர் சீரிஸ் கிடைக்கிறது fxn1cnvn இங்கு cn's ஆர்பிர்டரி கான்ஸ்டன்ட் மற்றும் பின்வருமாறு டாட் புராடக்டை பயன்படுத்துவதன் மூலமும் கிடைக்கலாம் ⟨fx vn⟩ m1cm⟨vmvn⟩ cn⟨vnvn⟩ cn ⟨fx vn⟩⟨vnvn⟩ அத்தகைய சிஸ்டத்திற்கான சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் பிராஃப்லம் என்னவென்றால் ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டத்திற்கான ஐகன் வேல்யூஸ் மற்றும் ஐகன் ஃபன்ஷன்கள் ஆகியவற்றை கண்டறிய வேண்டும் அதாவது y λy0 0x1 λ என்பது பாராமீட்டர் மற்றும் உங்களது டொமைன் 0 மற்றும் 1 க்கு இடையே இருக்கும் பவுண்டரி கண்டிஷன்கள் y00 y10 இந்த சிஸ்டத்தை தீர்க்க நாம் ஐகன் வேல்யூஸ்மற்றும் ஐகன் ஃபன்ஷன்கள் ஆகியவற்றை கண்டறிய வேண்டும் முதல்படி இதை ஈக்குவேசன் வடிவத்தில் எழுத வேண்டும் இங்கு λ என்பது பாராமீட்டர் y λy0 இதுதான் ஐகன் வேல்யூ பிராஃப்லம் ஆகும் A என்ற அணிக்கு AX λX ஒவ்வொரு λ ன் மதிப்பிற்கும் X ஐ அடையாளம் காண முயற்சிக்கிறோம் λ ஐ பிக்ஸ் பண்ணவேண்டும் அல்லது அதன் மதிப்புகளை பூஜ்ஜியம் அற்ற சொல்யூஷன் X இருக்குமாறு கண்டுபிடிக்க வேண்டும் இவைகள்தான் அந்த ஐகன் வேல்யூஸ் மற்றும் ஐகன் வெக்டர்கள் டிஃபரென்ஷியல் ஈக்குவேசன் ஐகன் வேல்யூஸ் பிராஃப்லம் வடிவத்தில் கொண்டுவர முயற்சிக்கிறோம் My0 என்க இங்கு M என்பது ஆப்பரேட்டர் இரண்டாம் ஆடர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேசன் செல்ஃப் அட்ஜாயின்ட் வடிவத்தில் வைக்கப்படுகிறது ddx1 dydx0

1 y0 0x1 px1 qx0 wx1 w1 என இருக்கும் போது உடனடியாக நம்மால் எந்த ஒரு பங்ஷனுக்கும் டாட் ஃபுரோடக் ஐ வரையறுக்க முடியும் ⟨f g⟩01fxg dx L என்பது செல்ஃப் அட்ஜ்ஜாயின்ட் அல்லது ஹேர்மிஷியன் என்பதால் இந்த ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் இந்த பவுண்டரி கண்டிஷன்களுடன் செல்ஃப் அட்ஜ்ஜாயின்ட் என்பதை நீங்கள் பார்த்தோம் மேலும் λ எப்பொழுதும் ரியல் அதாவது செல்ஃப் அட்ஜ்ஜாயின்ட் அல்லது சிம்மெட்ரிக் அல்லது ஸ்கியூ சிம்மெட்ரிக் என்று அணியின் பண்புகளை உடையது அதில் ஐகன் மதிப்புகள் ரியல் ஆனால் நாம் இதை இங்கே நிரூபிக்கவில்லை மூன்று வழக்குகளைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் λ பாசிட்டிவ் λ0 λ நெகட்டிவ் அதாவது λ0 λ0 λ0 λ பாசிட்டிவாக இருக்கும்போது இவ்வாறு நாம் எழுத முடியும் μ2 μ0 μ2 μ0 இப்படித்தான் நீங்கள் மூன்று வழக்குகளை உருவாக்கி உள்ளீர்கள் இப்பொழுது வழக்கு 1 க்கன சமன்பாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் d2ydx2 2y0 இது கான்ஸ்டன்ட் கோஎபிசியன்ட் களை உடைய இரண்டாவது ஆர்டர் ஈக்குவேசன் ஆகும் முந்தைய மெத்தெட்ஸ் மூலம் இது சொல்யூஷன் என்று தெரியும் yx ekx k220 k±iμ என்க இந்தப் பொதுவான சொலுஷன் yxc1 eiμxc2 e iμx c1 c2 ஆகியவை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ரியல் பார்ட் இல்லாததால் நீங்கள் இவ்வாறு எழுத முடியும் yxc1cos μx c2sin μx பவுண்டரி கண்டிசன்களை பயன்படுத்துவோம் y00 gives us c1 1 c200 i c10 இந்த பவுண்டரி கண்டிஷனர்களை நாம் இப்போது பயன்படுத்தினால் எனது ஜெனரல் சொல்யூஷன் yxc2sin μx என ஆகிறது மற்றொரு பவுண்டரி கண்டிஷன்கள் பயன்படுத்துவோம் y10 gives us c2sin 0 என நமக்கு கொடுக்கிறது தற்பொழுது நீங்கள் c20 என எடுத்துக்கொண்டால் நீங்கள் பூஜிய சொல்யூஷன்களை பெறுவீர்கள் ஆனால் ஐகன் வேல்யூ பிராப்ளதிர்க்கு பூஜ்ஜியமற்ற தீர்வை கண்டிப்பாக கண்டுபிடிக்க ஆர்வமாக இருக்கிறீர்கள் இங்கேயும் நீங்கள் Ly λy என எழுதும்போது இங்கு μ2 ன் குறிப்பிட்ட மதிப்பிற்கு பூஜியமற்ற தீர்வு y ஐ தேடுகிறோம் எனவே c2 பூஜிய மற்றதாக இருக்க வேண்டும் நான் c2 ஐ பூஜ்ஜியமாக எடுத்துக் கொண்டால் எனக்கு பூஜ்ஜிய தீர்வு மட்டுமே கிடைக்கும் ன் மதிப்புகளை சரிபார்க்கப்பட வேண்டும் அதற்காக நான் c2 பூஜியமற்றதாக பெறுகிறேன் இன்னும் இந்த குவாண்டிட்டி பூஜ்ஜியமாகவே உள்ளது சில மதிப்பிற்கு sin என்பது பூஜ்ஜியம் என்று நம்மிடம் உள்ளது எந்த ஒரு ன் மதிப்பிற்கும் sin 0 என்பதை பூர்த்தி செய்யவில்லை எனில் அதன் பொருள் c2 என்பது மட்டுமே பூஜ்யமாக இருக்க வாய்ப்புள்ளது என்பது ஆகும் இதன் பொருள் c2 0 உங்களிடம் மற்ற சொல்யூஷன் இல்லை என்பதாகும் நீங்கள் கருதிய அனைத்து மதிப்புகளும் ஐகன் வேல்யூகள் அல்ல எனக் கூறுகிறது ஆனால் உங்களிடம் c2 0 அல்லது sin 0 ஆனால் இந்த விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ளவில்லை ஏனெனில் நீங்கள் c2 பூஜியம் என எடுத்துக் கொண்டால் உங்கள் உங்களுக்கு கிடைப்பது வெறுமனே பூஜிய தீர்வாகும் இது விரும்பத்தக்கதல்ல மற்ற தேர்வுகள் μnπ n123 remember is always positive strictly positive This implies the solution yx is நினைவிருக்கட்டும் என்பது எப்பொழுதும் ஸ்ட்ரிக்லி பாசிட்டிவ் இதன்மூலம் சோலுஷன் y என்பது yxsin nπx n123 நீங்கள் ஹோமோஜீனஸ் ஈக்வேசன் தீர்வாக c2 sin μx தேர்வு செய்யலாம் ஏதேனும் ஒரு சொலுஷன் கான்ஸ்டன்ட் பெருக்க கிடைப்பதும் சொலுஷன் ஆகும் இந்த கான்ஸ்டன்ட் 1 என எடுத்து கொள்வோம் உங்களிடம் பூஜியமற்ற மற்ற தீர்வு உள்ளது தற்பொழுது ஐ மாற்றவும் ஒவ்வொரு க்கும்1 என எடுத்துக்கொள்வோம் இங்கு n என்பது 123 தற்பொழுது μnπ மற்றும் μ2 n22 இவைகள்தான் அதனுடன் தொடர்புடைய yn தீர்வு உள்ளது அதை ynx sin nπx n123 என அழைக்க முடியும் ஏனெனில் இது n சார்ந்து இருக்கிறது எனவே இவை ஐகன் வேல்யூகள் மற்றும் ஐகன் பங்க்ஷன் களை இந்த ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம்களை மட்டுமே கண்டு பிடித்துள்ளார்கள் இவைகள் தான் கேஸில் கிடைக்கும் ஐகன் வேல்யூகள் மற்றும் ஐகன் பங்க்ஷன் களை நீங்கள் இன்னும் இரண்டு பாஸிபிலிடிகளை காண வேண்டும் λ0 λ0 கேஸ் 2 λ0 இந்த வழக்கில் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் y0 என ஆகிறது இதை இண்டெகிரேட் செய்த பின் இங்கே ஜெனரல் சொல்யூஷன் yxc1xc2 இங்கு c1 c2 ஆகியவை ஆர்பிடரி கான்ஸ்டான்ட் தற்போது நாம் பவுண்டரி கண்டிஷன்களை பயன்படுத்துவோம் i y00 gives us c10c20 that gives c20 ஜென்ரல் சொலுசன் yxc1x என்பதை பயன்படுத்தப் போகிறோம் இப்போது நாம் ii y10 gives us c110 that gives c10 என்பதை பயன்படுத்துகிறோம் ஜென்ரல் சொல்யூஷன் y0 ∀ x∈01 இவ்வாறு λ0 என்பது ஐகன் வேல்யூகள் அல்ல எனக் குறிக்கிறது உங்களிடம் ஐகன் வேல்யூகள் இல்லாதபோது λ0 தொடர்புடைய ஐகன் பங்க்ஷன் களை இல்லை எனில் இங்கே உங்களிடம் பூஜியமற்ற மற்ற தீர்வு இல்லை வழக்கு 3 λ0 μ2 μ0 இந்த வழக்கில் y μ2y0 yxekx k2 μ20 k±μ yxekx k2 μ20 k±μ எனக் கருதினால் ஜெனரல் சொல்யூஷன் என்பது yxc1eμxc2e μx பவுண்டரி கண்டிஷன்கள் பயன்படுத்தும்போது i y00 gives us c1c20 that gives c1 c2 ஜெனரல் சொல்யூஷன் என்பது yxc1eμx e μx2c1sinh μx தற்பொழுது ii y10 gives us 2c1sinh 0 என்பதை பயன்படுத்த தற்பொழுது c1 மற்றும் c2 ஆகியவையும் பூஜ்ஜியமாக இருந்தால் பூஜ்ஜிய சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் மதிப்பிற்கு பூஜ்ஜியமற்ற தீர்வை எதிர்பார்க்கிறோம் இதிலிருந்து sinh 0 இன் மதிப்பு பாசிட்டிவ் என கொடுக்கிறது ஆகவே பாசிட்டிவ் sinh 0 என்பதை சாடிஸ்பை பண்ணும்போது பொதுவான சொல்யூஷன் என்பது yx0 ∀ x∈01 implies λ μ2 μ0 இது ஐகன் வேல்யூவ் அல்ல எனவே நீங்கள் மூன்று கேஸ்களில் என்ன பார்க்கிறீர்கள் என்றால் λ பாசிட்டிவ் λ0 λ நெகட்டிவ் λ0 உள்ள கேஸ்கள் ஐகன் வேல்யூகள் அல்ல λ0 வகை 1க்கு மட்டும் ஐகன் வேல்யூகள் உள்ளன λ2 ஐகன் வேல்யூகள் n n22 andsin nπx ஐகன் வேல்யூகள் மற்றும் ஐகன் பங்க்ஷன் களை முறை n உடன் தொடர்புடையதாகும் இங்கு n 123 n0 அல்லது அவ்வாறு இல்லையெனில் sin nπx 0 ஆக இருக்கும் இது முதல் படி மட்டுமே இப்பொழுது இரண்டாவது கட்டத்தை பார்ப்போம் எனவே இந்த ஐகன் வேல்யூகள் நீங்கள் உண்மையில் சரிபார்க்க முடியும் என்பதை காணலாம் டிஃபரென்ஷியல் ஆபரேட்டர்களின் அடிப்படையில் நாம் வரையறுக்கும் டாட் புரோடக்ட் ⟨vnvm⟩01sin nπx sin mπx dx0 m≠n m≠n எனும்போது இது உண்மையில் பூஜ்ஜியமாக இருப்பதை நாம் எளிதாக சரிபார்க்க முடியும் ஆனால் mn எனும்போது ⟨vnvn⟩01nπx dx011 cos 2nπx 2dx12 mn இந்த பங்க்ஷன் களை ஐகன் பங்க்ஷன் கள் என காணமுடியும் அவை ஆர்தொகோனல் மற்றும் டாட் புராடக்டை எடுக்கும் போது அவற்றின் மதிப்பு பாதி என நாம் காண்கிறோம் ஆகவே 3ஆம் படி என்னவென்றால் f என்பது ஏதேனும் ஒரு ஸ்கொயர் இண்டகிரால் ஃப்பங்க்ஷன் அதாவது 01|f|2dx ∈R கம்ப்ளீட் ஆர்தோகனல் ஐகன் ஃப்பங்க்ஷன் என்பதன் பொருள் எந்த ஸ்கொயர் இண்டகிரால் ஃப்பங்க்ஷன் அதாவது |f|2 இந்த ஐகன் ஃப்பங்க்ஷன்களின் லீனியர் காம்பினேஷன் ஆக எழுதமுடியும் தற்பொழுது லீனியர் காம்பினேஷன் Cn ஐ எவ்வாறு நாம் பெறுவது இருபுறமும் டாட் புராடக்டை பயன்படுத்த நமக்கு கிடைப்பது We have fxsin mπx Cmmπxsin mπx ∀ m1234 இப்பொழுது நீங்கள் m ஐ n ஆக மாற்றலாம் ஏனெனில் இரண்டுமே ஒரே மாதிரியாக இருப்பதால் எனவே CnCm ∀ fxis any periodic function f∈01 எனவே இதுவே சரியாக உங்கள் ஃப்பூரியர் டிரான்ஸ்பார்ம் ஆகும் மேலும் f ஒருஃப்பூரியர் சீரிஸ் ஆகும் f∈01என்ற எந்த ஒரு பீரயாடிக் பங்க்ஷன் களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனவே அதே ப்ரொபைல் மற்றும் எல்லா டேர்ம் பீரியட் 011223 மற்றும் பல இந்த டிஸ்க்ரீட் பிரிகுவன்ஷி உங்களுக்கு ஃப்பூரியர் டிரான்ஸ்பார்மை தரும் மேலும் இந்த டிஸ்க்ரீட் பிரிகுவன்ஷிகளை நீங்கள் அறிந்தவுடன் பயன்படுத்தலாம் நீங்கள் டிஸ்க்ரீட் பிரிகுவன்ஷிகளை இந்த டேர்ம் சிக்னல்களாக உடைத்து இறுதியாக இந்த டிஸ்க்ரீட் பிரிகுவன்ஷிகளின் அடிப்படையில் உங்களின் சிக்னலை நீங்கள் திரும்பவும் பெற முடியும் இந்த ஐகன் வேல்யூகள் இந்த அதிர்வுகளுடன் ஃப்பூரியர் சீரீசை மற்றும் இன்வர்ஸ் ஃப்பூரியர் டிரான்ஸ்பார்மை ஐ உருவாக்கும் இந்த Cn கள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று வைத்துக்கொள்வோம் மேலும் உங்களுக்கு உங்கள் சிக்னலை மீண்டும் பெற விரும்புகிறீர்கள் என்றால் அது பூரியர் சீரீஸாக வழங்கப்படுகிறது எனவே இங்கே ஒரு ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டமாக நீங்கள் ஐகன் வேல்யூகள் மற்றும் ஐகன் ஃப்பங்க்ஷன்ளை காண்கிறீர்கள் அதை உண்மையில் கம்ப்ளீட் ஆர்த்தோகோனல் ஃப்பங்க்ஷன்களாகும் இப்பொழுது இதன் பொருள் எந்த ஃப்பங்க்ஷன்ளையும் அதனை ஐகன் ஃப்பங்க்ஷன்ளை லீனியர் காம்பினேஷன் அடிப்படையில் ஃபூரியர் சீரியஸாக எழுதமுடியும் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபங்ஷன் fxex என கொள்க இந்த ஐகன் வேல்யூகள் sin⁡mπx அடிப்படையில் நீங்கள் எழுத முடியும் இது f இன் புதிய தொடர் ex என்பதன் ஃப்பூரியர் சீரிஸ் ஆகும் exஎன்பது 01 இரண்டுக்கும் நடுவில் அமைந்திருக்கும் ஒரு சிக்னல் இது பீரியாடிகலாக திரும்பத் திரும்ப வரும் ஆகவே அத்தகைய 0 க்கும் 1 க்கும் இடையே உள்ள அத்தகைய ஃப்பங்க்ஷன்ளை ஃப்பூரியர் சீரிஸ் என எழுதலாம் Cnsin nπx where Cns are exsin nπx dx∀ n123 உங்களுக்கு செகண்டு ஆர்டர் லீனியர் டிஃபரண்டியல் ஈக்குவேஷன் வழங்கப்பட்டால் அதை இந்த வடிவத்தை வைத்து உங்கள் டாட் புராடக்டை வரையருப்பதன் மூலம் பெற முடியும் பின்னர் ஃப்பூரியர் சீரிஸ் உருவாக்கக்கூடிய ஐகன் வேல்யூகள் மற்றும் ஐகன் ஃப்பங்க்ஷன் களை values பெறலாம் இந்த ஃப்பூரியர் சீரிஸ் உங்களிடம் என்ன இருந்தாலும் ஐகன் வேல்யூகள் மற்றும் ஐகன் ங்க்ஷன் களை values அதை பயன்படுத்தி பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் பிடித்திருக்க முடியும் பீரியாடிக் ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப் போகிறோம் உங்களுக்கு இரண்டாம் ஆர்டர் டிஃபரண்டியல் ஈக்குவேஷன் வழங்கப்படும்போது இரண்டாம் ஆர்டர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் செல்லலாம் ddxpxdydxqxyλwxy0x∈ab Where 1wddxpxdydxqxL ∴Ly λy இதற்காக நீங்கள் fg ஆகிய 2 ஃப்பங்க்ஷன்களையும் காட்டியுள்ளீர்கள் Lfgpxfdgdx gdfdx|abfLg fg க்கு இடையேயான புரோடக்ட் fgabwxfxgxdx கேஸ் 2 ப ஆகவே இந்த இரண்டாவது கேஸ் ஒரு பீரியாடிக் ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி என அழைக்கப்படும் நாம் இதை வரையறுக்கிறோம் Lyλyaxb அதன் அடிப்படையில் சில பவுண்டரி கண்டிஷன்களை வழங்குவோம் if pp≠0 என இருந்தால் இந்த கேஸில் பவுண்டரி கண்டிஷன்கள் பீரியாடிக் சிஸ்டமாகும் yayb மற்றும் yayb தீர்வும் பீரியாடிக் ஆகும் இந்த பவுண்டரி கண்டிஷன்களின் காரணமாக இந்த டேர்ம் Pxfdgdx gdfdx|ab pbfb gb gb fb pfaga gaf என மாறுகிறது f g ஆகிய இந்த அமைப்பிற்கு இரு தீர்வுகள் ஆகும் இந்த முதல் பவுண்டரி கண்டிஷன் உடன் மேலே சொன்ன எக்ஸ்பிரசனை பின்வருமாறு எழுதலாம் pafa ga ga fa pafaga gafa 0 ∵pbp gbga gbga etc இது பீரியாடிக் ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டமாகும் இந்த பவுண்டரி கண்டிஷன்களுடன் ஐகன் வெலுவ் பிராப்ளத்தை உங்கள் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு Lyλy கொடுக்க முடிந்தால் இந்த ஆப்பரேட்டர் L ஹேர்மிஷன் அல்லது அட்ஜாயின்ட் அல்லது ஸ்கியூ சிம்மெட்ரிக் ஆக உருவாக்கும் கேஸ் 3 Suppose now ஒருவேளை தற்பொழுது p0 or p0 அல்லது pp0 எனில் இதன் பொருள் ab ஆகியவை சிங்குலர் பாயிண்டுகள் இந்த ஸ்பெஷல் டேர்ம் ஐ உருவாக்க இப்பொழுது பவுண்டரி கண்டிஷன்களை என்ன பவுண்டரி கண்டிஷன்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் pxfdgdx gdfdx|ab இந்த பவுண்டரி டேர்ம் 0 ஆகும் சிங்குலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டத்தை பார்ப்போம் இரண்டும் பூஜியமாற்றதாக இருக்கும்போது ab ஆகியவை சிமிளர் பாயின்ட் ஆகும் p p மற்றும் இரண்டும் சில குறிப்பிட்ட ஈக்குவேசன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இது போன்ற 0×ζ0விஷயத்தில் ζ ஃபைனைட்யாக இருக்க வேண்டும் 0×∞≠finite என்பது ஃபைனைட் இதுவும் ஒரு பூஜியமற்றதாக இருக்க முடியும் மற்றும் அது பவுண்டரி கண்டிஷன்கள் மூலம் செய்யப்படலாம் p0 என்றால் நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் pxfdgdx gdfdx|ab ஏனெனில் இது 0 ஆகும் அதாவது f அல்லது ஏதேனும் தீர்வு மற்றும் அதன் டெரிவேட்டிவ் அல்லது g மற்றும் அதன் டெரிவேட்டிவ் a ல் பவுண்டாகி இருக்கவேண்டும் இப்பொழுது fg அல்லது f f' அல்லது g and g அவர்கள் தீர்வுகள் ஃப்பைனிட் அளவு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் fb0 or f'b0 என்றால் என்ன செய்வது நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் pxfdgdx gdfdx|ab0 அப்படியானால் fb0 or f'b0 இவற்றில் ஒன்று நீங்கள் எங்கள் போன்ற பவுண்டரி கன்டிஷன்களை பிக்ஸ் பண்ண முடியும்

மூன்றாம் வழக்கு 3rd case i pb0 இரண்டாம் வழக்கில் ரெபியூட்டேஷன் a b ஆகியவை இன்டெர்ச்செஞ் செய்து கொள்ள வேண்டும் ya0 ybyb ஆகியவை பைனைட் அல்லதுyb0 yb yb பைனைட் இந்த பவுண்டரி கண்டிஷன்களுடன் நீங்கள் பவுண்டரிகளை டேர்ம் ஐ அமைக்கலாம் இதனால் டிஃபரண்ஷியல் ஆப்பரேட்டர் ஹேர்மிஷன் அல்லது செல்ஃப அட்ஜாயின்ட் அல்லது ஸ்கியூ சிம்மெட்ரிக் ஆகும் எனவே அதை ஹேர்மிஷன் ஆக இருப்பதால் ஐகன் வேல்யூகள் மற்றும் ஐகன் பங்க்ஷன் களை நாம் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் ஹேர்மிஷன் பெற்றவுடன் டாட் ஃப்புரோடக்ட் ஒரே மாதிரியாக இருப்பதை பார்க்க முடியும் அதாவது fgabwxfxgxdx எனவே இந்த ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் பீரியாடிக் ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் மற்றும் சிங்கிள் ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் ஆகியவற்றின் எடுத்துக்காட்டுகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இரண்டு ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் சிங்கிள் ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் ஆகியவற்றை கண்டோம் ஆகவே உங்களுக்கு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்படும்போது ஐகன் வேல்யூ பிராஃப்லம் ஏதெனும் ஒரு பவுண்டரி கண்டிஷன்களுடன் பார்த்தோம் ஆகவே அதன் ரெகுலர் அல்லது பீரியாடிக் அல்லது சிங்கள் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் இருக்கும் எனவே ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டம் ஒரு வழக்கமான எடுத்துக்காட்டை கொடுத்துள்ளேன் அடுத்த வீடியோவில் பீரியாடிக் மற்றும் சிங்கிள் ரெகுலர் ஸ்டெர்ம் லியோவ்லி சிஸ்டத்திற்கு எடுத்துக்காட்டுகள் பற்றியதாக இருக்கும்